PV செல் 2 ஒரு மூழ்கியைப் போல செயல்படும்போது அதை திறம்பட bypass செய்யவேண்டுமென்றால் இந்த diode மிகச் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்ன இந்த முக்கிய விஷயத்தை இப்பொழுது நான் மீண்டும் பார்வையிட விரும்புகிறேன் நடைமுறையில் நீங்க இணைக்கப் போகிற இந்த diode மிகச் சிறப்பானதொரு diode அல்ல அதன் cut in voltage 0 ஆகவோ அல்லது 0 க்கு மிக அருகிலோ இருக்காது அத்தகைய ஒரு நிலையில் இது PV செல் 2 ஐ by pass செய்யுமா இந்த மின்சுற்று வேலை செய்யுமா ஆகவே இப்போதைக்கு இந்த நிலையின் கீழ் இது இந்த செல்லை திறம்பட by pass செய்யப் போகிறது என எடுத்துக்கொள்வோம் PV செல் 2 அமைப்பை விட்டு வெளியில் உள்ளது அது bypass செய்யப்பட்டுவிட்டது நீங்கள் வழக்கமான மின் அழுத்தங்களை எடுத்துக் கொண்டால் மூலத்திற்கு குறுக்கே மின்னழுத்தம் 0 6 volts to 0 7 volts என்ற அளவில் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் இது சுமைக்கு குறுக்கேயான மின் திறனையும் VT காட்டப்பட்டுள்ள இதைப்போல bypass diode க்கு குறுக்கேயான மின் திறனையும் மேற்கொள்ளவே ஆகும் இது 0 6 volts to 0 7 volts என்ற அளவைசுற்றி இருக்கும் ஆகவே இந்த வீழ்ச்சி 0 6 to 0 7 volts VT வீழ்ச்சி PV செல் 1 ன் மூல திறனை விட அதிகமாக இருக்கும் ஆகவே இந்த diode மிகச்சிறந்ததல்லாததாக இருந்தால் உண்மையில் இந்த diode திறன்பட அதை bypass செய்யாது ஆகவே குறைந்தபட்சம் PV செல்லின் cut in voltage ல் 110 அளவு cut in voltage உடைய bypass diode ஐ உருவாக்கினால் தான் அது வேலை செய்யும் ஆகவே அது வேலை நடக்கக்கூடிய தீர்வாக இல்லை ஆகவே ஊடக வழியாக இருப்பது நீங்கள் PV செல் கொத்தின் குறுக்கே ஒரு bypass ஐ வைப்பதே ஒரு இடைக்காலத் தீர்வாக இருக்கும் நீங்கள் 5 PV செல்கள் அல்லது 10 PV செல்கள் அல்லது அல்லது 100 PV செல்களை தொடரில் வைத்திருப்பதாக கொள்வோம் ஆகவே இந்த தொகுப்பில் PV செல்கள் உங்களிடம் இருப்பதாக கொள்வோம் ஒரு கொத்து செல்களுக்காக ஒரு தொகுதிக்காக ஒரு bypass ஐ நீங்கள் வைக்கலாம் இதுபோன்ற நிலையில் இது வேலை செய்யும் இருந்தபோதிலும் ஒட்டுமொத்த முனைய மின்னழுத்தம் இன்னும் நேர்மறையாக இருக்கும் வரையிலும் தொகுதிக்குள் எதிர்மறை சக்தியின் பிரச்சனைகள் இன்னும் இருக்கும் என்பதை குறிக்க வேண்டும் ஆகவே இப்போது இரண்டு தனித்தனி PV செல்களுக்கு பதிலாக நிறைய PV செல்களை தொடர்ச்சியாக வைத்து அதை ஒரு தொகுதி என்று அழைப்போம் இதேபோல நிறைய PV செல்கள் தொடர்ச்சியாக இங்கே உள்ளன இந்த ஒன்றை மற்றொரு தொகுதியாக நாம் அழைக்கிறோம் ஆகவே தொகுதி 1 மற்றும் தொகுதி 2 உங்களிடம் உள்ளன இப்போது இந்த 2 PV தொகுதிகளும் தொடர்ச்சியாக ஓர் அளவு சுமையோடு இணைக்கப்படுகிறது இப்போது ஒரு bypass diode ஆல் இவற்றை பாதுகாக்க முடியும் ஏனென்றால் இந்த PV தொகுதியிலுள்ள தொடர்ச்சியான PV செல்களின் மின்னழுத்தம் அதிகமாக இருக்கும் அது 35 volts முதல் 40 volts என்ற அளவில் இருக்கும் இது இங்கே நீங்கள் வெளிப்புறமாக வைத்துள்ள ஒரு தனிப்பட்ட diode ன் cut in voltage ஐ விட மிகவும் அதிகமாக இருக்கும் நிச்சயமாக இது வேலை செய்யும் ஆகவே இங்கே இந்த bypass diode ஐ நான் வரைகிறேன் தொகுதி 2 எதிர்மறையாக போகத் தொடங்கும் போது அதாவது தொகுதி 2 ஒரு மூழ்கியைப் போல நடந்துகொள்ள முயற்சிக்கும்போது போன்ற நிலைகளின் கீழ் bypass diode தொகுதி இரண்டை bypass செய்யும் இந்த bypass diode தொகுதி இரண்டை திறம்பட மின்சுற்றை விட்டு வெளியே எடுத்துவிடும் எந்த தொகுதிகள் நிழலின் கீழ் உள்ளன என்று நமக்கு தெரியாது ஆகவே ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த வகையான பாதுகாப்பு bypass diode ஐ வையுங்கள் ஆகவே ஆகவே இங்கேயுள்ள தொகுதி ஒன்றுக்கும் குறுக்கே ஒரு பாதுகாப்பு diode ஐ நீங்கள் வையுங்கள் நிழலில் உள்ள எந்த தொகுதியாக இருந்தாலும் நீங்கள் இங்கே பார்ப்பதுபோல தொகுதி 1 ம் பாதுகாப்பு diode ஐ கொண்டுள்ளது இது மூழ்கு மண்டல செயல்பாட்டுக்குள் போக முயற்சி செய்கிறது இந்த bypass diode வந்து திறம்பட அவற்றைப் பாதுகாத்து மின்சுற்றின் அந்தப் பகுதிக்கான தொகுதியை வெளியே நீக்கிவிடுகிறது இருந்த போதிலும் செல்களை தொடர்ச்சியாக கொண்ட தொகுதிக்குள் நிறைய பாதுகாப்பு diodes உள்ளன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கே ஒரு பகுதி நேர்மறை மின்னழுத்தம் கொண்டவை மற்றும் அவைகளின்பகுதி எதிர்மறை மின்னழுத்தம் கொண்டவை என சேர்க்கையான diode இருக்கக்கூடும் தொகுதிக்கு குறுக்கே உள்ள ஒட்டுமொத்த மின்னழுத்தம் நேர்மறையாக இருக்கும் வரையிலும் இந்த diode படத்திற்குள் வராது ஆகவே அவைகளில் சிலவற்றின் உட்புற diode மூழ்கியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இவை சிதறடிப்பும் செய்துகொண்டிருக்கும் ஆகவே நாம் அதற்கு உதவ முடியாது தொகுதி மட்டத்தில் அதை இந்த முறையில் நீங்கள் பாதுகாக்க முடியும் தொடர்ச்சியாக உள்ள இந்த PV செல்களைக் கொண்ட இந்த தொகுதிகளை இதைப்போல சின்னம் வடிவிலே திறம்பட குறிப்பிடமுடியும் இவைகள் தொகுதிகள் M1 M2 Mx மற்றும் பல இந்த தொகுதிகள் ஒவ்வொன்றிலும் நிறைய PV செல்கள் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டுள்ளன இவைகள் பாதுகாப்பு bypass diodes இவை இந்த முறையில் குறுக்காக தொகுதிகள் மூழ்கிகளாக மாற முயற்சிக்கும் போதெல்லாம் தொகுதிகளை பாதுகாக்கும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளன பகுதி நிழல் இருந்தால் மற்றும் ஏதாவது ஒரு தொகுதி மின் அழுத்தத்தில் தலைகீழாக முயற்சி செய்தால் இந்த bypass diodes மின்சுற்றில் இருந்து வெளியே அந்த தொகுதிகளை திறம்பட நீக்கி விடுகின்றன மற்றும் சூடாக மாறுவதிலிருந்து அவற்றை பாதுகாக்கவும் முயற்சிக்கின்றன மற்றும் ஒட்டுமொத்த மின்சுற்றின் செயல்திறனை மேம்படுத்தவும் முயற்சிக்கின்றன